இதற்கு முந்தய வகுப்பில் நாம் போக்குவரத்து சிக்கலை பற்றிய அறிமுகத்தை அறிந்து இருந்தோம் மேலும் அதன் மூன்று விநியோக புள்ளிகள் மற்றும் மூன்று கோரிக்கை புள்ளிகளுடன் ஒரு எண் உதாரணத்தை நாம் பார்த்து இருந்தோம் மேலும் சிக்கலை மாறிகள் என்று வரையறுத்துள்ளோம் இது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் என்றும் இது நேரியல் நிரலாக்கத்தின் மூலம் தீர்க்கப்பட முடியும் என்றும் நாம் கூறி இருந்தோம் ஆனால் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலை நேரடியாக தீர்ப்பதோடு அதை ஒப்பிடுகையில் அதைவிட வேகமான விரைவான வேறு முறைகளும் உள்ளன என்பதையும் நாம் குறிப்பிட்டு இருந்தோம் எனவே இந்த வகுப்பில் போக்குவரத்து சிக்கலை விரைவாகவும் திறமையாகவும் தீர்க்கக்கூடிய சில முறைகளைப் பார்த்துள்ளோம் மேலும் சில வழிமுறைகள் மற்றும் முறைகளை விளக்க இந்த மூன்று வழங்கல் மூன்று கோரிக்கை சிக்கலை ஒரு எண் எடுத்துக்காட்டுடன் விளக்கமாகப் பயன்படுத்தி இருந்தோம் இப்போது இந்த சிக்கல் ஒரு வலைப்பின்னல் வடிவில் காட்டப்பட்டுள்ளது மேலும் அதை இந்த முறைகள் கொஞ்சம் எளிமையாக்குகிறது இப்போது அதை ஒரு அட்டவணை வடிவத்தில் காண்கிறோம் எனவே இந்த அட்டவணையில் இருக்கும் சிக்கலில் உள்ள 9 மாறிகள் தொடர்பான 9 நிலைகள் என்ன உள்ளன என்று பார்த்துள்ளோம் எனவே இது மாறி X11 உடன் ஒத்திருக்கிறது இது 3 பை 3 கட்டம் போன்றதாகும் எனவே இது X11 X12 X13 X21 22 23 31 32 மற்றும் 33 க்கு ஒத்திருக்கிறது மேலும் இந்த போக்குவரத்து சிக்கலான நிலைகள் ஒரு இடத்தில இங்கே காட்டப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக முதல் சப்ளை புள்ளியிலிருந்து முந்தையதைப் பார்த்தால் மூன்று செலவுகள் இருக்கும் அதாவது 8 9 மற்றும் 7 ஆகும் எனவே செலவுகள் 8 9 7 4 3 5 8 5 6 ஆகும் எனவே 8 9 7 4 3 5 8 5 6 மூன்று விநியோக அளவுகள் 40 25 மற்றும் 35 ஆகும் ஆனால் மூன்று கோரிக்கை அளவுகள் 30 30 மற்றும் 40 ஆகும் இவை இரண்டும் 100 வரை சேர்க்கின்றன எனவே சிக்கல் மொத்தம் 100 க்கு சமமாக இருக்கும் எனவே ஒரு சீரான போக்குவரத்து சிக்கல் பெரும்பாலும் அட்டவணையின் வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறது வலது புறத்தில் விநியோக அளவு வரும் அதன் பின் தேவை அளவு கீழே வருகிறது மேலும் செலவுகள் ஒரு இடத்தில காட்டப்படுகின்றன அதன் தொடர்புடைய பல நிலைகள் குறிப்பாக 8 9 மற்றும் 7 ஆகும் இப்போது ஒரு சிக்கலை இந்த வழியில் பிரதிநிதித்துவப்படுத்திய பின்னர் இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிப்போம் எனவே போக்குவரத்து சிக்கலைத் தீர்ப்பது இந்த சிக்கலில் உள்ள ஒன்பது மாறிகளின் மதிப்புகளைக் கண்டுபிடிப்பதாகும் இந்த ஒன்பது மாறிகள் என்பது X11 X12 X13 X21 X22 X23 மற்றும் பல மாறிகளாகும் எனவே இப்போது இதைப் பார்க்கும்போது முதல் விநியோக புள்ளி 40 இரண்டாவது புள்ளி 25 மூன்றாவது புள்ளி 35 மற்றும் மூன்று கோரிக்கை புள்ளிகள் அதாவது 30 30 மற்றும் 40 ஆகும் எனவே இந்த ஒன்பது நிலைகளில் ஏதேனும் ஒன்றிலிருந்து நாம் தொடங்கலாம் மற்றும் ஒதுக்கீடு செய்யத் தொடங்கலாம் இப்போது இதை கணக்கிட மிகவும் வசதியான ஒன்று இயற்கையாகவே வரும் மேல் இடது புற பக்கத்தில் தொடங்குவது ஆகும் எனவே நாம் மேல் இடது புற பக்கத்தில் தொடங்கி இந்த X11 மாறிக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த நிலையைப் பார்க்கும்போது மேல் இடது கை புறம் முதல் நிலையைக் குறிக்கும் முதல் விநியோக இடத்திலிருந்து முதல் கோரிக்கை இடத்திற்கு நாம் எவ்வளவு கொண்டு செல்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் இப்போது முதல் விநியோக புள்ளியில் 40 உருப்படிகள் உள்ளன ஆனால் அதன் முதல் தேவை 30 ஆகும் எனவே முதல் விநியோக புள்ளியிலிருந்து முதல் தேவை புள்ளிக்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய அதிகபட்ச உருப்படிகளை இந்த இரண்டு எண்களில் இருந்து குறைந்தபட்சம் 30 ஆகும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இதிலிருந்து தொடங்குகிறோம் பின்னர் இந்த 30 ஐ ஒதுக்குகிறோம் இது கிடைக்கக்கூடிய அளவு 40 இன் குறைந்தபட்ச அளவு ஆனால் தேவையான அளவு 30 ஆகும் எனவே நாம் மேல் இடது புறத்தில் தொடங்கி கிடைக்கக்கூடிய மற்றும் கோரப்பட்டவற்றின் குறைந்தபட்சமான அதிகபட்சத்தை ஒதுக்க முயற்சிக்க வேண்டும் எனவே 30 ஐ நாம் மாறி X11 க்கு அல்லது முதல் நிலைக்கு ஒதுக்குவோம் அதாவது X11 க்கு இந்த 30 சமமாகும் இப்போது இந்த 30 ஐ ஒதுக்கியவுடன் முதல் கோரிக்கை புள்ளியின் முழு தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதை நம்மால் அறிந்துகொள்ள முடியும் எனவே இந்த வரிசையில் நம்மால் வரையப்பட்டிருப்பது காண்பிக்கப்படுகிறது இப்போது எதையும் இங்கு ஒதுக்கப் போவதில்லை அல்லது இங்கே எதையும் ஒதுக்கப் போவதில்லை என்பதையும் இது காட்டுகிறது ஏனெனில் இந்த இடத்தில் ஒதுக்கீடு இங்கு அதிகரிக்கும் மேலும் 30 தை ஏற்கனவே நம்மால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இங்கு எதையும் ஒதுக்கம் முடியாது எனவே X11 30 க்கு சமமாகும் X21 0 ஆகவும் X31 ஆனது 0 ஆகவும் மாறும் இப்போது இங்கே கிடைக்கும் 40 இல் 30 ஐ ஒதுக்கும்போது ஆக 30 நுகரப்பட்டுள்ளது 40 இப்போது 10 ஆக குறையும் இது ஒதுக்கீட்டிற்கு மீதமுள்ள அளவாகும் இப்போது இதைச் செய்தபின் கிடைக்கக்கூடிய அடுத்த மேல் இடது மூலைக்கு செல்ல வேண்டும் இதுதான் இதன் நிலை ஆகும் இது முன்னிலைப்படுத்தப்பட்டு இங்கே காட்டப்பட்டுள்ளது இது அடுத்த மேல் இடது புற மூலையாகும் இப்போது இதைச் செய்தபின் இப்போது கிடைக்கக்கூடிய அடுத்த மேல் இடது இடத்தில இருக்கும் கட்டத்திற்கு செல்வோம் இதுதான் இதன் நிலை ஆகும் ஆக இது முன்னிலைப்படுத்தப்பட்டு இங்கே காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக மேல் இடது புறத்தில் உள்ள இடத்தில இருக்கும் அளவை பார்ப்போம் இப்போது இது மாறி X12 உடன் ஒத்திருக்கிறது இப்போது நாம் மீண்டும் அதை பார்த்தால் முதல் விநியோக புள்ளியில் 10 அலகுகள் கிடைக்கின்றன இரண்டாவது தேவை புள்ளியிலிருந்து 30 அலகுகள் தேவைப்படுகின்றன எனவே நாம் கொடுக்கக்கூடிய அதிகபட்சம் இந்த 10 ஆகும் அதுபோல் 30 இன் குறைந்தபட்சம் 10 ஆக இருக்கும் எனவே இந்த இரண்டு அளவுகளில் குறைந்தபட்சம் அதிகபட்ச அலகுகளை கொடுக்க முயற்சிக்க வேண்டும் இங்கு 10 ஐ இதிலிருந்து ஒதுக்குகிறோம் எனவே X12 ல் இருந்து ஒரு மதிப்பு 10 ஐ எடுக்க வேண்டும் இப்போது இந்த 10 ஒதுக்கீட்டில் முதல் விநியோக இடத்திலிருந்து முழு விநியோகமும் நுகரப்பட்டுள்ளது எனவே இந்த நிலைக்கு அல்லது இந்த மாறி X13 க்கு எதையும் நாம் ஒதுக்க வேண்டியதில்லை இப்போது இது நுகரப்பட்டுள்ளது என்ற உண்மை மற்றொரு வரியால் காட்டப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் இது ஒரு கிடைமட்ட கோடு ஆகும் இதில் இந்த 10 முழுமையாக நுகரப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இப்போது இந்த நிலைக்கு 10 ஐ ஒதுக்குவதன் மூலம் 30 தேவைகளில் 10 ஐ நாம் பூர்த்தி செய்துள்ளோம் என்று அர்த்தம் எனவே மீதமுள்ள தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது 20 மட்டுமே ஆக இது இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே நாம் இப்போது இரண்டு ஒதுக்கீடுகளைச் செய்துள்ளோம் இந்த இரண்டு ஒதுக்கீடுகளின் முடிவில் 40 விநியோகத்தை நம்மால் முழுமையாக உட்கொண்டிருப்பதைக் கவனிக்க முடிகிறது முதல் கோரிக்கை புள்ளியின் 30 தேவையை நாம் முழுமையாக பூர்த்தி செய்துள்ளோம் மேலும் இரண்டாவது கோரிக்கை புள்ளியின் 20 தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது இப்போது மீண்டும் மேல் இடது புற நிலையைப் பார்க்கிறோம் இப்போது மேல் இடது புற நிலை இந்த நிலைக்கு மாறி இருக்கிறது ஏனென்றால் இந்த புள்ளி அட்டவணையின் மீதமுள்ள பகுதில் இருக்கும் ஒரு புள்ளி ஆகும் எனவே இது மேல் இடது புற நிலையாகும் எனவே இப்போது இந்த கட்டத்தில் இதன் நிலையைப் பார்க்க முடிந்தது பின்னர் நாம் அதிலிருந்து ஒரு ஒதுக்கீடு செய்ய விரும்பினால் இரண்டாவது விநியோக இடத்திலிருந்து கிடைக்கும் மொத்தம் 25 ஆகும் ஆனால் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை 20 மட்டும் தான் ஆகையால் அதிகபட்சமாக இந்த இடத்திலிருந்து 20 ஐ நம்மால் பெற்று கொள்ள முடியும் அதாவது 20 என்பது 25 இன் குறைந்தபட்சமாகும் எனவே இந்த நிலைக்கு 20 ஐ ஒதுக்க முடிந்தது இப்போது 20 ஒதுக்கீட்டில் இந்த முழு கோரிக்கையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவே இதற்குமேல் நம்மால் இந்த இடத்தில் எதையும் பொறுத்த முடியாது ஆக X23 0 ஆக மாறும் இப்போது இந்த 20 அலகை கொண்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த 20 ஐச் பெற்றுக்கொண்டதாகக் கூற மற்றொரு செங்குத்தான கோடை கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ள இந்த 20 ஆனது கிடைக்கக்கூடிய 25 ல் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது எனவே 20 நுகரப்பட்டதிலிருந்து இந்த 25 என்பது 5 ஆகிறது ஆக இந்த 5 மட்டும்தான் எஞ்சியிருக்கிறது எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது மீண்டும் மேல் இடது புற கட்டத்தில் எஞ்சிய தொகை இருப்பதை பார்க்கலாம் இது மீதமுள்ள பகுதி ஆகும் மேலும் மேல் இடது புற கட்டத்தில் உண்மையில் இந்த நிலைதான் இப்போது இந்த நிலையை நாம் அடையாளம் கண்டவுடன் அங்கு 5 இருப்பது நமக்கு தெரிகிறது ஆனால் தேவை 40 ஆகும் 5 முதல் 40 வரை குறைந்தபட்சம் நம்மால் முடிந்தவரை அதன் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதாவது இந்த கட்டத்தில் இருக்கும் 5 ஐ ஒதுக்க முடியும் எனவே இந்த கட்டத்திற்கு 5 ஐ ஒதுக்கும்போது இந்த 5 முழுவதுமாக பூர்த்திசெய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த 40 இல் 5 ஐ பொருந்தியுள்ளது எனவே மீதம் இருப்பது 35 ஆகும் இப்போது கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தின் மேல் இடது புற நிலையைப் பார்க்கிறோம் எனவே கிடைக்கக்கூடிய ஒரே நிலை 35 தான் அதேபோல் தேவையும் 35 தான் எனவே இதற்கு 35 ஒதுக்குகிறோம் இப்போது முழு ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் எந்தவொரு விநியோகமும் செய்ய வேண்டியதில்லை மேலும் எதுவும் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இல்லை எனவே மூன்று புள்ளிகளின் கோரிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன மூன்று புள்ளிகளின் பொருட்களும் நுகரப்பட்டுள்ளன 30 10 என்பதுதின் மூலம் அசல் 40 கிடைத்தது 20 5 என்பது முதலில் 25 கிடைக்கும் ஆனால் 35 தான் முதலில் கிடைத்தது என்பதை நாம் சரிபார்க்க முடியும் இப்பொழுது 30 தான் தேவை அதாவது 10 20 மேலும் 40 ன் தேவையை பூர்த்தி செய்ய 5 35 ன் பூர்த்தி செய்யலாம் ஆக அனைத்து பொருட்களும் நுகரப்பட்டுள்ளன அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன கடைசியாக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டை 35 ஆல் நாம் செய்தபோது விநியோகம் 35 ஆகவும் தேவை 35 ஆகவும் இருந்தது என்பதை நாம் அறிந்துள்ளோம் ஏனெனில் சிக்கல் சீரானது மொத்தம் 100 கிடைக்கிறது அதுபோல் மொத்தம் 100 தேவைப்படுகிறது எனவே இப்போது இதிலிருந்து ஒரு ஒதுக்கீட்டை அளிக்கிறது மேலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியமான தீர்வை நமக்கு வழங்குகிறது ஆனால் இந்த நேரத்தில் இது சிறந்த தீர்வா அல்லது இதை விட சிறந்த தீர்வு இருக்கிறதா என்று சொல்லும் நிலையில் நாம் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் இந்த கட்டத்திலாவது மிகவும் எளிமையான நடைமுறை அல்லது ஒரு எளிய வழிமுறை மூலம் நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு தீர்வைப் பெற முடிகிறது எனவே செயல்படுத்தக்கூடிய ஒரு தீர்வு அல்லது சாத்தியமான ஒரு தீர்வு என்பது அனைத்து 9 மாறிகளுக்கும் 0 ஒதுக்கீட்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இதுவும் ஒரு தீர்வாகும் அதாவது 9 மாறிகள் அதில் 5 ல் நேர்மறை மதிப்புகள் உள்ளன மீதமுள்ள 4 மாறிகள் X13 X21 X31 மற்றும் X32 க்கு 0 வை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன வரிசையில் உள்ள ஒதுக்கீடுகளின் வரிசை தொகை வழங்கலுக்கு சமமாகவும் மேலும் நெடுவரிசையில் உள்ள தொகை தேவைக்கு சமம் என்பது சாத்தியமான தீர்வைக் குறிக்கிறது இப்போது ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற்ற பிறகு அடுத்ததாக நாம் கேட்கும் விஷயம் என்னவென்றால் இந்த சாத்தியமான தீர்வு என்பது எவ்வளவு நல்லது இப்போது இந்த சாத்தியமான தீர்வின் நன்மையைப் புரிந்துகொள்ள இது ஒரு சாத்தியமான தீர்வோடு தொடர்புடைய செலவைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த சாத்தியமான தீர்வோடு தொடர்புடைய செலவை நாம் இங்கே அதே தீர்வைக் அறிந்துள்ளோம் அதனுடன் தொடர்புடைய செலவு 30 x 8 9 x 10 3 x 20 5 x 5 6 x 35 ஆகும் ஆக 625 கிடைக்கிறது எனவே 625 என்பது தொடர்புடைய செலவு இந்த சாத்தியமான தீர்வாகும் இப்போது 625 சிறந்ததா அல்லது 625 ஐ விட அதிகமாக இருப்பது சிறந்ததா என்று நமக்குத் தெரியவில்லை ஆயினும்கூட நம்மிடம் ஒரு தீர்வு உள்ளது அதாவது நமக்கு 625 செலவாகும் இந்த தீர்வை நாம் செயல்படுத்தினால் மூன்று கோரிக்கை நிலைகளில் உள்ள அனைத்து தேவைகளையும் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் இப்போது இந்த முறை நமக்கு ஒரு தீர்வை வழங்கும் அதாவது இந்த தீர்வை ஒரு தொடக்க தீர்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நமக்கு ஒரு தீர்வைக் கொடுக்கும் இந்த முறை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி நார்த் வெஸ்ட் கோர்னெர் ரூல் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நமக்கு அடுத்த ஒதுக்கீட்டைச் செய்ய வடமேற்கு பகுதியில் இருக்கும் மேல் இடது புற மூலையையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் வடமேற்கு மூலையில் உள்ள அலகை பயன்படுத்தும் விதி என்பது வடமேற்கு கட்டத்தை பயன்படுத்தி நம்மாளால் முடிந்த அளவு ஒதுக்க முயற்சிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விதி ஆகும் எனவே நம்மால் முடிந்த அளவு ஒதுக்குவது என்பது அந்த உரிய மொத்தப்பகுதிக்கு கிடைக்கக்கூடிய விநியோகத்திற்கும் அந்த உரிய மொத்த தேவைக்கும் இடையில் குறைந்தபட்ச தொகை அல்லது குறைந்தபட்சத்தை ஒதுக்குவதாகும் எனவே வடமேற்கு கட்டத்தை பயன்படுத்தும் விதி என்பது மிகவும் எளிமையான செயல்முறையாகும் கிடைக்கக்கூடிய ஒதுக்கீடுகளில் எந்த இடத்திலும் மேல் இடது புற மூலையில் தொடங்கி மேல் இடது புற மூலையை பயன்படுத்தி அதில் நம்மால் முடிந்தவரை பூர்த்தி செய்ய முயற்சி வேண்டும் இறுதியாக ஒரு தீர்வைப் பெற்று அதன் விலையை மதிப்பிடுங்கள் இந்த எடுத்துக்காட்டில் அதன் செலவின் மதிப்பு 625 ஆகும் இப்போது இதைச் செய்ய முயற்சிக்கவும் மீண்டும் ஒரு முறை இதை பற்றி பார்ப்போம் இப்போது நாம் இன்னொரு முறை மூலம் கணக்கிட்டு பாப்போம் எனவே மீண்டும் அதே அட்டவணைக்குச் செல்வோம் இப்போது இந்த அட்டவணையை எவ்வாறு புரிந்துகொள்வது என்று நமக்குத் தெரியும் அதாவது 40 25 35 கிடைத்திருக்கிறது ஆனால் 30 30 40 தேவையாகும் இப்போது வடமேற்கு மூலையைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பதிலாக நாம் வேறு ஏதாவது செய்ய முடியும் செய்ய வேண்டிய வெளிப்படையான விஷயம் என்னவென்றால் குறைந்த யூனிட் போக்குவரத்து செலவைக் கொண்ட அந்த நிலையைத் தேர்ந்தெடுப்பதுதான் இப்போது குறைந்த யூனிட் போக்குவரத்து செலவு இந்த கட்டத்தில் உள்ளது எனவே நாம் முதலில் இந்த நிலையை தேர்வு செய்கிறோம் அங்கு போக்குவரத்து செலவு 3 மட்டும் தான் எனவே விநியோகம் செய்வதற்கு 25 அலகுகள் தான் இருக்கிறது ஆனால் 30 அலகுகள் தேவைப்படுகின்றன எனவே இந்த நிலைக்கு நாம் வைக்கக்கூடிய அதிகபட்ச அலகுகள் 25 முதல் 30 வரை உள்ள அலகுகள் தான் எனவே இந்த நிலைக்கு 25 ஐ பொறுத்துகிறோம் இப்போது இந்த நிலைக்கு 25 ஐ பொருத்தும் தருணத்தில் அனைத்து விநியோகங்களும் தீர்ந்துவிட்டன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த நிலையில் எதையும் நாம் ஒதுக்க மாட்டோம் எனவே அது இரண்டு வரிகளாக காட்டப்படுகிறது அங்கு மற்ற இரண்டு நிலைகளுக்கு நாம் எந்த அலகுகளையும் ஒதுக்கவில்லை இப்போது 30 தேவைக்கு 25 மட்டும்தான் விநியோகத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவே மீதம் 5 மட்டுமே இருக்கும் இப்போது இந்த மேட்ரிக்ஸின் மீதமுள்ள பகுதியைப் பார்த்து குறைந்த அலகு போக்குவரத்து செலவைக் கொண்ட அந்த நிலையைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இப்போது இந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய 8 9 7 மற்றும் 8 5 மற்றும் 6 அழகுகல் கொண்ட செலவுகள் உள்ளன ஆகையால் 5 இருக்க வேண்டிய இடத்தில் இந்த 4 இருப்பதை நீங்கள் கவனிக்கக்கூடும் ஆனால் இந்த கோடு காரணமாக இதைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இங்கு ஏற்கனவே இந்த 25 நுகரப்பட்டுள்ளது எனவே நம்மால் இதற்குமேல் எந்த ஒரு ஒதுக்கீடும் செய்ய முடியாது ஆக இதன் நிலை இது தான் எனவே ஒதுக்கீட்டிற்கான கிடைக்கக்கூடிய இடத்தில இருந்து குறைந்தபட்ச அலகு போக்குவரத்து செலவைப் பார்க்க முடிகிறது எனவே நாம் இதிலிருந்து இந்த 5 ஐ எடுத்துக்கொள்கிறோம் இப்போது தேவை 5 மட்டுமே ஆனால் வழங்கல் அலகு 35 ஆகும் எனவே நம்மால் முடிந்தவரை அதிகபட்சமாக 5 கொண்டு 35 ன் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள 5 ஐ இங்கு பொருத்தி பார்ப்போம் இப்போது இந்த 5 ஐ ஒதுக்குவதன் மூலம் இரண்டாவது கோரிக்கை புள்ளியின் தேவையை நாம் முழுமையாக பூர்த்தி செய்துள்ளோம் எனவே இதை இந்த புள்ளியிடப்பட்ட வரி மூலம் காண்பிக்க முடியும் மேலும் இதற்குமேல் எந்த ஒதுக்கீடும் இந்த நிலையில் இருக்காது என்று உறுதியாக கூற முடியும் இப்போது இந்த 35 இல் இந்த 5 ஐ பொறுத்துவதன் மூலம் 35 இப்போது 30 ஆகிவிட்டது இப்போது 30 அலகுகள் மட்டுமே மீதம் இருக்கும் இப்போது குறைந்தபட்ச அலகு செலவைக் கண்டறிய இந்த நடைமுறையை நாம் மீண்டும் செய்ய வேண்டும் பின்னர் இந்த 8 7 8 மற்றும் 6 உடன் நான்கு நிலைகள் மட்டுமே உள்ளன எனவே இந்த 6 என்பது குறைந்தபட்ச அலகு செலவில் ஒன்றாகும் இப்போது 30 தான் கிடைக்கிறது ஆனால் 40 தேவைப்படுகிறது இப்போது இந்த நிலையில் 30 ஐ இந்த கட்டத்தில் வைத்து கொள்ளலாம் இப்போது இந்த 30 ஐ இந்த கட்டத்தின் மூலம் இங்கே கிடைக்கும் அனைத்து விநியோகங்களையும் நாம் குறைத்து விட்டோம் அல்லது உட்கொண்டு உள்ளது இது இந்த புள்ளியிடப்பட்ட வரியால் மீண்டும் காண்பிக்கப்படுகிறது மேலும் இந்த நிலையில் நமக்கு வேறு எந்த ஒதுக்கீடும் இருக்காது என்பதும் இதன் பொருளாகும் இப்போது 30 ஐ இந்த கட்டத்தில் வைப்பதன் மூலம் 40 ன் கோரிக்கைகளில் 30 ஐ நாம் பூரித்து செய்துள்ளோம் மேலும் 10 ன் கோரிக்கைகளை மட்டுமே இனி பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும் இப்போது 8 மற்றும் 7 க்கு இடையில் இருக்கும் அடுத்த மிகச்சிறிய செலவு இந்த கட்டத்தில் மீதம் இருக்கும் அது 7 ஆகும் இப்போது 40 இருக்கும் இடத்தில 10 தேவைப்படுகிறது எனவே 10 ஐ கொண்டு அந்த கட்டத்தை பூர்த்தி செய்வோம் இப்போது இதிலிருந்து இந்த 10 ஐ மீண்டும் இடுவதன் மூலம் இது முற்றிலும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த 40 இப்போது 30 ஆகிவிட்டது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இப்போது ஒரே ஒரு நிலை மட்டுமே உள்ளது இது 8 க்கு சமமான செலவாகும் அங்கு வழங்கலுக்கான அலகு 30 அதுபோல் தேவையும் 30 தான் மேலும் 30 ஐயும் இங்கு இடுகிறோம் வடமேற்கு மூலையில் நாம் பார்த்தது போல கடைசி ஒதுக்கீடும் வழங்கல் தேவைக்கு சமம் என்பதை நம்மால் கவனிக்க முடிந்தது எனவே இப்போது நம்மிடம் சாத்தியமான மற்றொரு தீர்வு உள்ளது சாத்தியமான தீர்வை நாம் வரையறுத்த விதத்தின் மூலம் ஒரு சாத்தியமான தீர்வு 1 ஆகும் அங்கு ஒன்பது மாறிகளின் மதிப்புகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன இந்த 9 இல் 5 நேர்மறை மதிப்பைக் கொண்டுள்ளன மீதமுள்ள 4 0 மதிப்பு கொண்டுள்ளது மேலும் எனவே இப்போது நம்மிடம் சாத்தியமான மற்றொரு தீர்வு உள்ளது சாத்தியமான தீர்வை நான் வரையறுத்த விதம் ஒரு சாத்தியமான தீர்வு 1 அங்கு ஒன்பது மாறிகள் மதிப்புகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன இந்த 9 இல் 5 நேர்மறை மதிப்பைக் கொண்டுள்ளன மீதமுள்ள 4 0 மதிப்பு உள்ளது இப்பொழுது வரிசை தொகை வழங்கல் 40 25 35 க்கு சமமாகும் அதுபோல் நெடுவரிசை தொகை கோரிக்கைக்கு சமமாகும் 30 25 5 10 30 40 க்கு சமமாகும் எனவே இது மற்றொரு சாத்தியமான தீர்வாகும் இப்போது இதனுடன் தொடர்புடைய செலவு என்ன இதனுடன் தொடர்புடைய செலவு கணக்கிடப்பட்டுள்ளது நாம் மீண்டும் அதே தீர்வைக் பார்க்க முடிகிறது எனவே செலவு 8 x 30 7 x 10 3 x 25 5 x 5 6 x 30 ஆகும் ஆக Cij இல் Xij என்பது 590 ஆகிறது எனவே 590 மொத்த செலவைக் கொண்ட இந்த தீர்வு நம்மிடம் உள்ளது இப்போது இந்த முறை குறைந்தபட்ச செலவு முறை அல்லது குறைந்த செலவு முறை என்று அழைக்கப்படுகிறது இது நமக்கு ஒரு தொடக்க தீர்வைக் கொடுப்பதற்கான மற்றொரு முறையாகும் நாம் முதலில் வடமேற்கு மூலை விதியைப் பார்த்தோம் மேலும் இப்போது குறைந்தபட்ச செலவு முறையைப் பற்றியும் பார்த்தோம் எனவே எது சிறந்தது என்பதை விரைவாக பகுப்பாய்வு செய்வோம் எனவே குறைந்தபட்ச செலவு நமக்கு 590 கிடைத்துள்ளது அதை ஒரு தீர்வாகவும் நார்த் வெஸ்ட் கோர்னெர் மூலம் நமக்கு 625 என்ற ஒரு தீர்வும் கிடைத்துள்ளது ஏனெனில் இது ஒரு பிரச்சினை குறைக்கும் வழியாகும் குறைந்த செலவில் தீர்வு பெறுவது என்பது ஒரு சிறந்த தீர்வாகும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு நம்மால் முடிந்த குறைந்தபட்ச செலவு என்பது வடமேற்கு மூலையை விட சிறந்த தீர்வை நமக்கு அளித்துள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது நார்த் வெஸ்ட் கோர்னெர் தீர்வு உகந்ததல்ல என்பதை இதன் மூலம் நமக்குத் தெளிவாகிறது ஏனென்றால் அதை விட குறைந்த செலவில் ஒரு தீர்வை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்ததுள்ளது இப்போது குறைந்தபட்ச செலவு முறை தீர்வு உகந்ததா அல்லது இது போன்ற முறைகள் எளிமையான உள்ளுணர்வு பெற்ற மற்றும் நியாயமான ஒரு நல்ல தீர்வுகளைத் தருகின்றன அதாவது குறைந்தபட்ச செலவு முறை என்பது ஒரு உகந்த தீர்வை தருகிறது எனவே நல்ல தீர்வுகளையும் தொடக்கத் தீர்வுகளையும் தரக்கூடிய வேறு முறைகள் ஏதேனும் உள்ளனவா என்ற இதுபோன்ற ஒரு முறையை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம்